ஃபாரடேயின் சட்டம் எனவே இதுவரை இந்த பாடத்திட்டத்தில் நிலையான சூழ்நிலைகளில் கவனம் செலுத்தியுள்ளோம் எனவே நிலையான மின்னோட்டம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மின்சார புலம் மற்றும் மின்னழுத்தம் V r ஆகியவற்றுடன் அக்கறை கொண்ட எலக்ட்ரோஸ்டேடிக்ஸை நாங்கள் கையாண்டோம் அல்லது நிலையான மின்னோட்டங்களைக் கையாண்ட காந்தமண்டலவியல் ஆகியவற்றைக் கையாண்டோம் அதாவது மின்னோட்டம் நேரத்தை j r மின்னோட்ட அடர்த்தி தொடர்புடைய காந்தப்புலம் மற்றும் திசையன் மின்னழுத்தம் மற்றும் பல விஷயங்களை சார்ந்தது இல்லை இப்போது நாம் இயக்கவியலுக்குச் செல்லப் போகிறோம் இதன் பொருள் என்னவென்றால் காலப்போக்கில் விஷயங்களை மாற்றப் போகிறோம் இதன் விளைவு என்ன என்பதைப் பார்க்கிறோம் எனவே இதில் வரும் முதல் விஷயம் ஃபாரடேயின் Faraday's சட்டம் ஃபாரடே முதலில் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தார் பின்னர் கவனிக்கப்படுகிறது என்னவென்றால் எனக்கு ஒரு சுற்று இருந்தால் அதன் வழியாக செல்லும் காந்தப்புலத்தின் பாய்ச்சலை மாற்றினால் எனவே அதன் வழியாக செல்லும் ஃப்ளக்ஸ் dt மூலம் d ஐ மாற்றுவோம் பின்னர் இது ஒரு emf மற்றும் யூனிட் தூண்டுகிறது எனவே e m f என்பது d பை dt க்கு சமமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஃப்ளக்ஸ் emf இன் அளவு சரியா இதன் பொருள் என்னவென்றால் எனக்கு ஒரு சுற்று இருந்தால் இந்த e m f காரணமாக மின்சாரம் பாயத் தொடங்கும் ஃப்ளக்ஸ் வேறுபாட்டால் மின்னோட்டம் பாயத் தொடங்கும் மின்னோட்டத்தின் திசையைப் பற்றி என்ன அது லென்ஸின் Lenzs சட்டத்தால் வழங்கப்படுகிறது இது திசை மாற்றத்தின் காரணமாக எதிர்க்கிறது மேலும் அதை ஒரு நிமிடத்தில் கணித ரீதியாக வைப்போம் இப்போது இதன் பொருள் என்னவென்றால் நான் ஒரு சுற்று எடுத்து சுற்று வட்டத்தை மாற்றவோ அல்லது அதன் வழியாக காந்தப்புலத்தை மாற்றவோ செய்தால் ஒரு e m f உருவாக்கப்படும் டி கான்பூரில் பேராசிரியர் எச் சி வர்மா அவர்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன் அவர் பள்ளிக்குச் செல்லும் குழந்தைகளுக்காக இந்த செய்முறைகாட்டல் உருவாக்கினார் அந்த செய்முறைகாட்டல் மூலம் இதை உங்களுக்குக் காண்பிக்கிறேன் முதல் செய்முறைகாட்டல் என்னிடம் இந்த குழாய் உள்ளது அதில் நிறைய கம்பி சுற்றப்பட்டு உள்ளது இந்த காந்தத்தை உள்ளே வைத்தேன் இப்போது நான் காந்தத்தை குலுக்கியது மூலம் அது கம்பிக்கு அருகில் வந்தால் ஃப்ளக்ஸ் மாறப்போகிறது ஏனெனில் காந்தம் அருகில் வரும்போது புலம் வலுவடைந்து அது போகும்போது புலம் பலவீனமாகிறது மீண்டும் ஃப்ளக்ஸ் மாறப்போகிறது அது ஒரு e m f ஐ உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதைக் காட்ட ஒரு கம்பி ஒரு l e d உடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதைக் காட்ட வேண்டும் மேலும் இந்த l e d ஒளிர வேண்டும் அதைப் பார்ப்போம் சிவப்பு விளக்கு வருவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே காந்தம் அதன் மாறும் காந்தப்புலத்தை சுற்றி நகரும் போது மற்றும் காந்தப்புலத்தின் மாற்றத்தால் ஃப்ளக்ஸ் மாறுகிறது மற்றும் அது ஒரு e m f ஐ உருவாக்குகிறது எனவே இது ஒரு முதல் சுருள் வழியாக நான் ஒரு காந்தத்தை எறிந்தால் இதுதான் ஃபாரடே செய்தது அதில் ஒரு e m f ஐ உருவாக்குகிறது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் e m f இன் திசை மாற்றத்தை எதிர்க்கும் வகையில் எதிர்மாறாக இருக்கிறது எனவே இங்கே நாம் ஒரு சுருள் வைத்திருக்கிறோம் இதை மீண்டும் பேராசிரியர் எச் சி வர்மாவின் H C Verma's ஆய்வகத்தில் உருவாக்கியுள்ளோம் இந்த இரும்பு கூர்முனைகளை இங்கு காந்தப்புலத்தை மிகவும் வலுவாக ஆக்குகிறது நீங்கள் சுவிட்சை மாற்றும்போது விரைவில் பார்ப்பீர்கள் எனவே இதில் வளையம் பாயும் மின்னோட்டம் விலகிச் செல்ல முயற்சிக்கும் ஏனெனில் வளையத்தில் உருவாக்கப்படும் மின்னோட்டம் அல்லது emf மாற்றத்தை எதிர்க்கப் போகிறது எனவே நான் அதை இயக்குவேன் வளையம் வெளியேறுகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் அதுதான் லென்ஸின் Lenz's சட்டம் இதை கணித ரீதியாக எவ்வாறு செய்வது என்பதை இப்போது பார்ப்போம் எனவே நாம் பார்த்தது என்னவென்றால் நம்மிடம் e m f உள்ளது இது d சை d t க்கு சமம் மற்றும் லென்ஸின் Lenz's சட்டத்தைக் காட்ட நான் ஒரு மைனஸ் அடையாளத்தை முன் வைத்தேன் இந்த மைனஸ் அடையாளம் எவ்வாறு உதவுகிறது என்று நீங்கள் கேட்கலாம் அதைப் பற்றி கொஞ்சம் விவாதிக்கலாம் EMF dϕdt எனவே e m f என்பது மைனஸ் d சை ஓவர் dt க்கு சமம் இது மைனஸ் தொகையீடு B டாட் d s d பை d t சமம் இந்த இடத்தில் B இந்த பகுதி வழியாக செல்கிறது மற்றும் d s இந்த பகுதியில் உள்ள பகுதி உறுப்பு ஆகும் எனவே B டாட் d s தொகையீடு ஓவர் எனக்கு ஃப்ளக்ஸ் தருகிறது இது இரண்டு வழிகளில் மாற்றலாம் ஒன்று B நேரம் பொருத்து மாறலாம் எனவே நான் மைனஸ் அடையாளம் டாட் d s d பை d t என வைப்பேன் மேலும் அந்த பகுதி சரி செய்யப்படுகிறது அல்லது நான் சரியான நேரத்தில் B மாறாமல் இருக்க முடியும் ஆனால் இந்த பகுதி மாறுகிறது அதாவது பகுதி உள்ளேயும் வெளியேயும் செல்கிறது எனவே ஃப்ளக்ஸ் மாறுகிறது எல்லைகளின் இயக்கம் இதற்குக் காரணம் e m f எதை வந்தாலும் சில நேரங்களில் மோஷன் e m f என்று குறிப்பிடப்படுகிறது இது காந்தப்புலத்தின் மாற்றத்தின் காரணமாகும் dS எனவே முதலில் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான இயக்கம் e m f இன் உதாரணத்தைப் பார்ப்போம் நான் ஒரு கம்பியை எடுத்து இந்த உலோக கம்பியில் ஒரு தடியை வைத்தால் அதில் புலம் வெளியே வருகிறது இதை நான் வேகம் v உடன் இழுத்தால் அந்த பகுதி மாறிக்கொண்டே இருக்கும் மேலும் இந்த பகுதியில் ஏற்படும் மாற்றம் எனக்கு ஒரு emf ஐ தருகிறது இது bv மடங்கு l ஆகும் இங்கே Vl இந்த தடியின் நீளம் அது உங்களுக்கு பரப்பளவு மாற்ற விகிதத்தை அளிக்கிறது மின்னோட்டத்தின் திசையானது மாற்றத்தை எதிர்க்கும் விதமாக இருக்கும் எனவே மின்னோட்டம் அது தடியை எதிர்க்கும் வகையில் இருக்க வேண்டும் மேலும் இது வெளியே இழுக்கப்படுவதை எதிர்க்கிறது எனவே I v வெளியேறுகிறது இது I கிராஸ் b போன்ற ஒரு முழு சக்தியைக் கொடுக்கும் எனவே I தடியில் இறங்கி இருக்க வேண்டும் எனவே வளையத்தில் இது இப்படி இருக்க வேண்டும் இதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் நான் ஒரு மின்கலம் எடுத்து ஒரு சுவிட்சை வைத்து சுருள் வழியாக வைக்கிறேன் எனவே சுருள் வழியாக மின்னோட்டம் செல்லும் போது அதன் வழியாக ஒரு பாய்வு உள்ளது மற்றும் மின்னோட்டத்தின் எந்த மாற்றத்தாலும் இந்த ஃப்ளக்ஸ் மாறும் இப்போது e m f என்பது மைனஸ் அடையாளத்துடன் d சை பை dt க்கு விகிதாசாரமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இப்போது நான் இந்த மைனஸ் அடையாளத்தை கணித ரீதியாக அர்த்தமுள்ள சை செய்வேன் இதுபோன்ற சுருளில் சமமாக இருக்கப் போகிறது என்பது I க்கு விகிதாசாரமாக இருக்கும் இது விகிதாசார மாறிலி பொதுவாக அழைக்கப்படுகிறது இது பொதுவாக சுய தூண்டல் என்று அழைக்கப்படுவதில்லை எனவே நான் இங்கே ஒரு L வைக்கப் போகிறேன் எனவே இது மைனஸ் L d I பை dt இப்போது இந்த மைனஸ் அடையாளத்தின் முக்கியத்துவத்தைக் காண்போம் எனவே நான் சுவிட்சைப் போட்டவுடன் நான் பெறப்போகும் சமன்பாடு emf ஆகும் இது emf v க்கு சமம் என்பது இந்த இடத்தில் உருவாக்கப்படும் emf மைனஸ் L d I பை dt r I க்கு சமமாக இருக்க வேண்டும் இங்கு r என்பது அமைப்பின் எதிர்ப்பு ஆகும் V பூஜ்ஜியமாக இருந்தால் ஒரு ஆரம்ப மின்னோட்டம் I அந்த விஷயத்தில் I பூஜ்ஜியத்திற்கு சமம் ஆகும் EMF dϕdt LdIdt ϕ∝I or ϕLI V LdIdtRI இந்த சமன்பாடு பூஜ்ஜியம் மைனஸ் L d I பை dt r I க்கு சமமாக அல்லது எல் அல்லது d I பை d t கூட்டல் r ஓவர் L I பூஜ்ஜியத்திற்கு சமம் உதாரணமாக இது நிகழும் சுற்றில் ஒரு மின்னோட்டம் பாய்கிறது மற்றும் நான் திடீரென்று சுவிட்ச் ஆஃப் எடுத்தேன் இப்போது இந்த தீர்வு I என்பது I நாட் e ரைஸ் மைனஸ் r ஓவர் L t க்கு சமம் இப்போது இந்த மைனஸ் அடையாளத்திற்கு பதிலாக இங்கே ஒரு பிளஸ் அடையாளம் இருந்தால் எனக்கு ஒரு பிளஸ் அடையாளம் இருந்தால் மைனஸ் L d I பை dt r I க்கு சமமாக பெறுவேன் இது எனக்கு ஒரு பதிலைக் கொடுக்கும் I என்பது I நாட் e ரைஸ் மைனஸ் r ஓவர் L t க்கு சமம் இந்த வழக்கை நான் சுவிட்ச் ஆஃப் செய்த பிறகு மின்னோட்டம் நேரத்துடன் அதிகரித்து வருகிறது இது எரிசக்தி பாதுகாப்பை மீறுவதாக நாம் கவனிக்கிறோம் இது காலப்போக்கில் குறைந்து இறுதியில் பூஜ்ஜியத்திற்கு செல்கிறது எனவே அந்த மைனஸ் இன் முக்கியத்துவத்தை இங்கே காண்கிறீர்கள் அது லென்ஸின் Lenzs சட்டத்தின் அறிக்கை ஆகும் 0 LdIdtRI dIdtRLI0 or II0e RLt இந்த மைனஸ் அடையாளத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்த நான் காண்பிக்கும் இரண்டாவது எடுத்துக்காட்டு என்னவென்றால் நாம் ஏற்கனவே தீர்த்து வைத்துள்ளோம் இந்த தடியை நான் வைத்திருக்கும் இந்த உலோக சுற்று வலதுபுறம் இழுக்கப்படுகிறது இது வேகம் v மேலும் நாம் ஏற்கனவே அந்த புலத்தை எடுத்துள்ளோம் இந்தத் திரையில் இருந்து வெளிவருகிறது அந்த சமயத்தில் மின்னோட்டம் வலஞ்சுழித்த திசையில் செல்வதைக் கண்டோம் அதையே எதிர்க்கிறது எனவே இதை நாம் இயற்பியல் ரீதியாகப் பார்த்தோம் இதை கணித ரீதியாகப் பார்ப்போம் எனவே இந்த விஷயத்தில் எனக்கு மைனஸ் d பை dt b உள்ளது இது ஒரு சீரான புலம் எனவே இதை நான் b d a என்பது e m f க்கு சமம் என எழுதலாம் இந்த விஷயத்தில் நான் r I என எழுதலாம் மற்றும் இந்த மைனஸ் அடையாளத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள நான் I ஐ சற்று வித்தியாசமான முறையில் எழுதப் போகிறேன் நான் r தொகையீடு I என்பதை u என எழுதப் போகிறேன் u இங்கே மின்னோட்டத்தின் திசையில் யூனிட் திசையன் எனவே இங்கே இது டாட் dl போல இருக்கும் அங்கு d l என்பது பாதையின் உறுப்பு கோடு ஆகும் இது மொத்த நீளத்தால் வகுக்கப்படுகிறது இது r I ஆக வைத்திருக்கிறது இப்போது l இன் திசையும் பரப்பளவின் திசையும் வலது கை மரபால் தொடர்புடையது எனவே நான் என் விரல்களை l வலஞ்சுழித்த திசையில் அல்லது எதிரெதிர் திசையில் கட்டினால் எனக்கு ஒரு பரப்பளவு தருகிறது இப்போது இந்த விஷயத்தில் b நிலையானது a மாறுகிறது எனவே இதை நான் எழுதப் போகிறேன் மைனஸ் b டாட் d a பை d t r I க்கு சமம் ஓவர் நீளம் நான் இதை l எழுத அனுமதிக்கிறேன் ஏனெனில் இதை நாம் எழுதலாம் ஏனெனில் நாம் முன்பு வளைவின் மீது தொகையீடு u டாட் d l என்ற ஒருங்கிணைந்த சுய தூண்டல் l உடன் அதைக் குழப்ப வேண்டாம் நான் A ஐ எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் நான் வெளியே வர வேண்டிய பகுதி A ஐ எடுத்துக் கொண்டால் v வெளியே இழுக்கப்படுவதால் u மற்றும் l எதிரெதிர் திசையில் இருக்கும் ஒரு பகுதி dA என்பது dt ஆல் அதிகரிக்கிறது இது நேர்மறையானது மற்றும் மைனஸ் d A பை dt திரையில் சுட்டிக்காட்டுகிறது எனவே இந்த முழு தயாரிப்பு மைனஸ் b d a பை d t எதிர்மறையானது ஏனெனில் இந்த மைனஸ் அடையாளம் இங்கே தற்போதைய திசையும் எதிர் வலஞ்சுழித்த திசையில் இருந்தால் I எதிரெதிர் திசையில் இருந்தால் இங்கே வலது புறத்தைப் பாருங்கள் நீங்கள் l க்கு எதிர்மாறாக இருப்பீர்கள் ஓ மன்னிக்கவும் u அதே திசையில் சுட்டிக்காட்டப்படுவதால் l u அதே திசையில் d l மற்றும் r h s நேர்மறையாக இருக்கும் இடது கை மற்றும் வலது புறத்தின் முரண்பாட்டை நீங்கள் காண்கிறீர்கள் மறுபுறம் u வலஞ்சுழித்த திசையில் இருந்தால் மற்றும் மின்னோட்டம் வலஞ்சுழித்த திசையில் இருந்தால் u மற்றும் d l ஆகியவை எதிர் திசையில் இருக்கும் உங்களுக்கு சரியான அடையாளம் கிடைக்கும் எனவே இந்த அடையாளத்தின் முக்கியத்துவத்தை இது உண்மையில் ஆற்றல் பாதுகாப்புடன் தொடர்புடையது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மீண்டும் ஏனெனில் தற்போதைய வலஞ்சுழித்த அல்லது எதிரெதிர் திசையில் சென்றால் தடி வேகமாகவும் வேகமாகவும் மற்றும் வேகமாகவும் நகரும் ஏனெனில் அது வெளியே தள்ளப்படும் மறுபுறம் அது வலஞ்சுழித்த திசையில் செல்லும்போது அது நிறுத்தப்படுகிறது எனவே இந்த விரிவுரையில் நாம் விவரித்திருப்பது என்னவென்றால் ஃபாரடேயின் சட்டத்தின் படி பிளக்ஸ் மாற்றமானது e m f ஐ தருகிறது இது மைனஸ் d சை பை dt மூலம் வழங்கப்படுகிறது லென்ஸின் Lenzs சட்டத்தை அதன் கணித விளைவு காட்ட இந்த மைனஸ் அடையாளம் அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இது தற்போதைய ஓட்டத்தை அது ஏற்படுத்தும் மாற்றத்தை எதிர்க்கும் வகையில் செய்கிறது அடுத்த விரிவுரையில் இந்த முழு ஃபாரடேயின் சட்டத்தையும் புலங்களின் அடிப்படையில் மாற்றுவோம்